காலை வணக்கம் நாங்கள் விங் விங் பிளான்ஃபார்ம் பற்றி விவாதித்து வருகிறோம் நாங்கள் ஏரோஃபாயில் பற்றி பேசினோம் ட்விஸ்ட் பற்றி பேசினோம் டேப்பர் ரேஷியோ பற்றி பேசினோம் எலிப்டிக் லிப்ட் விநியோகத்திற்கு அருகில் இருப்பதை உறுதி செய்தோம் முதன்மையாக லோ ஸ்பீட் ஏர்பிளேன் ற்கு இதனால் இண்டூஸ்ட் ட்ராக் குறைவாக இருக்கும் நாங்கள் ஸ்வீப் பற்றி பேசினோம் ஸ்வீப் பற்றி பேசும்போது நாங்கள் அதிவேக அல்லது சூப்பர்சோனிக் ஏர்பிளேன் பற்றி பேசுகிறோம் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் ட்ராக் டிவேர்ஜ்ன்ஸ் மேக் நம்பர் பற்றியும் பேசினோம் இவை அனைத்தும் அவற்றின் திட்டம் அல்லது அவற்றின் குறுக்குவெட்டு அடிப்படையில் ஏரோஃபாயில் மற்றும் விங் யுடன் தொடர்புடையவை இப்போது அடுத்த கட்டம் என்னவென்றால் அந்த ஏர்பிளேன் களத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் விவாதித்து பகிர்ந்து கொள்வோம் நீங்கள் விங் பற்றி பேசும்போது நாங்கள் விங் இன்ஸிடென்ஸ் பற்றியும் பேச வேண்டும் இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் அடிப்படையில் விங் என்பது முதன்மையாக நமக்குத் தெரிந்த லிப்ட் மற்றும் லிப்ட் கொடுப்பதாகும் LqSCL மற்றும் CL என்பது நீங்கள் பயன்படுத்தும் ஏரோஃபாயில் வகையைப் பொறுத்தது எனவே CL என்பது CLCL0CL ஆரம்ப கட்டத்தில் அல்லது கருத்தியல் கட்டத்தில் முழு ஏர்கிராப்ட் லும் லிப்ட் என்பது ஏறக்குறைய ஒரே வரிசையில் இருக்கும் என்று நாம் கருதலாம் இருப்பினும் முழு ஏர்கிராப்ட் லும் லிப்ட் என்பது சிறகுஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் பியூசேலாஜ் மற்றும் கேனார்ட் ஆகியவற்றில் லிப்ட் சுருக்கமாகும் ஆனால் ஆரம்பத்தில் அந்த பெரும்பான்மை பகுதி விங் போன்றது என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே நான் max பறக்க வேண்டும் என்று நான் பறக்கிறேனா என்பதுதான் கேள்வி அதனால் தேவைப்படும் த்ருஷ்ட் குறைந்தபட்சம் இது பொதுவாக பயணத்தின் போது மற்றும் CL தோராயமாக இருக்கும் CLCD0K CD என்று நீங்கள் கருதிய இடம் CDCD0KCL2 எனவே நான் ஏர்பிளேன் யை வடிவமைத்திருக்கிறேன் இந்த கோணம் 3 டிகிரி என்று சொல்லலாம் CL என்று அந்த 3 டிகிரிகளின் பொருள் என்ன 3 டிகிரி to உடன் ஒத்திருக்கும் CL அதாவது நான் இங்கு வந்தால் நான் இங்கே வைத்தால் இந்த CL 0 3 ஆகும் இது 3 டிகிரிக்கு சமம் என்று சொல்லலாம் அதைத்தான் நான் இங்கு 3 டிகிரி எழுதுகிறேன் நான் விங் க்கு 3 டிகிரி கொடுக்க வேண்டும் எனவே சிறந்த வழி எது இது பியூசேலாஜ் மற்றும் இது விங் மற்றும் விங் கார்ட் என்பது விங் அண்ட்விஸ்ட்டேட் என்று கருதினால் விங் கார்ட் பியூசேலாஜ் சென்டர் லைன் இணையாக இருக்கும் எனவே நான் 3 டிகிரி கொடுக்க விரும்பினால் முழு ஏர்பிளேன் நான் இப்படி சுழற்ற வேண்டும் எனவே விங் க்கு 3 டிகிரியும் பியூசேலாஜ் 3 டிகிரியும் இருக்கும் எனவே லிப்ட் முதன்மையாக விங் லிருந்து வரும் ஆனால் 3 டிகிரியில் பியூசேலாஜ் இருப்பது சில ட்ராக் பெரிய ட்ராக் கொடுக்கும் எனவே கேள்வி வருகிறது நீங்கள் ஏன் பியூசேலாஜ் யை சாய்க்க விரும்புகிறீர்கள் ஏன் விங் யை அமைக்கக்கூடாது இது பியூசேலாஜ் குறிப்பு வரி விங் யை அமைக்கவும் இதனால் விங் யை அமைக்கும் கோணம் 3 டிகிரி ஆகும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் பியூசேலாஜ் கிட்டத்தட்ட 0 டிகிரி இருக்கும்fuselage 0 டிகிரி இருக்கும் எனவே பியூசேலாஜ் இருந்து ட்ராக் மிகவும் குறைவாக இருக்கும் எனவே இது விங் இன்ஸிடென்ஸ் பின்னால் இருந்த கருத்தாகும் ஆனால் இப்போது நீங்கள் அறிந்திருப்பது கேம்பர்டு ஏரோஃபாயில் லிப்ட் நீங்கள் சிறிய அங்கிள் ஆப் அட்டாக் உருவாக்க முடியும் எப்படியிருந்தாலும் இந்த பரிசீலனைகள் கப்பல் பயணத்திற்காகவும் ஏர்பிளேன் வேகத்தின் அடிப்படையில் உயர்ந்ததாகவும் இருப்பதால் தாக்குதல் தேவையின் அங்கிள் ஆப் அட்டாக் மிகக் குறைவு எனவே எல்லா ஏர்கிராப்ட்ம் இந்த கருத்தை பயன்படுத்துகின்றன என்பது அவசியமில்லை பல ஏர்கிராப்ட்ம் எந்தவிதமான விங் இன்ஸிடென்ஸ் அங்கிள் இல்லை என்பதைக் கண்டுபிடிக்கும் ஆனால் வரலாற்று ரீதியாக ஒரு பொதுவான விமானப் போக்குவரத்துக்கு சுமார் 2 டிகிரி போக்குவரத்துக்கு விங் அமைக்கும் கோணம் 1 டிகிரி மற்றும் இராணுவம் 0 டிகிரி வரிசையைச் சுற்றி இருக்கலாம் என்பதைக் கவனிக்க வேண்டும் ஆனால் அது 0 1 அல்லது 2 டிகிரி என்பதை ட்ராக் குறைப்பதன் அடிப்படையில் கவனமாக வடிவமைக்கப்பட்ட பியூசேலாஜ் பொருத்தவரை இது அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஆனால் இவை பொதுவான வழிகாட்டுதல்கள் நீங்கள் ஒரு ஏர்பிளேன் வடிவமைக்க விரும்பவில்லை என்பதை நீங்கள் பாராட்டுவீர்கள் அங்கு பயணத்தின் போது பெரிய அங்கிள் ஆப் அட்டாக் உறுதி செய்வதற்கான மிகப்பெரிய அணுகுமுறை உள்ளது பின்னர் அந்த ஏர்கிராப்ட் பியூசேலாஜ் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு நகருவார்கள் எனவே இது பொதுவாக வழிகாட்டுதலாகும் ஏர்பிளேன் ஸ்திரத்தன்மை வடிவமைப்பின் போது ஏர்பிளேன் கட்டுப்படுத்துவது பற்றி பேசும்போது இந்த விங் அமைக்கும் கோணத்தின் பயன்பாடு பற்றி நீங்கள் அதிகம் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் இதை நாம் குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன் இதேபோல் இது போன்ற விங்ஸ் கொண்ட ஏர்கிராப்ட் கீழே காணலாம் இது போன்ற இருக்க முடியும் மற்றும் இது போன்ற இருக்க முடியும் இது ஒரு நடுப்பகுதி கட்டமைப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஹை விங் காண்பைகுரேஷன் உள்ளமைவு மற்றும் இது லோ விங் காண்பைகுரேஷன் இத்தகைய கட்டமைப்புகள் நிலைத்தன்மையின் பார்வையில் இருந்து ஏன் ஏரோடையனாமிகல் ரீதியாகத் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்பதையும் நாங்கள் அறிவோம் விங் பங்களிப்பைப் பொருத்தவரை ஒரு ஹை விங் பக்கவாட்டாக மிகவும் நிலையானதாக இருக்கும் அதாவது இது ஹை விங் என்றால் பக்கவாட்டு ஸ்திரத்தன்மை என்றால் அது பேங்க் இருந்தால் அது திரும்பி வர முயற்சிக்க வேண்டும் அதற்கு திரும்பி வருவதற்கான ஆரம்ப போக்கு இருக்க வேண்டும் ஆகவே ஏர்பிளேன் பேங்க்ஸ் பக்க வழுக்கத் தொடங்கினால் என்ன ஆகும் அது ஹை விங் என்பதால் காற்று உள்ளே நுழைந்து அதைத் திருப்ப முயற்சிக்கும் CL இது 0 க்கும் குறைவாக உங்களுக்குத் தெரியும் லோ விங் பொறுத்தவரை இது தலைகீழ் அது பேங்க் இருந்தால் பிரிவின் பங்களிப்பு அதை மேலும் ரோல் அல்லது மேலும் மாற்றும் பேங்க் ஏனெனில் இது பக்கவாட்டு நிலையற்றது தாழ்வான பிரிவுகளைப் பொருத்தவரை நிலையான நிலையற்றது ஆனால் நான் லோ விங் என்று சொல்லும்போது நீங்கள் காண்பீர்கள் பொதுவாக நான் இதை அர்த்தப்படுத்துகிறேன் இதுதான் பக்கவாட்டாக நிலையற்றது ஆனால் இங்கே சில கோணம் கொடுக்கப்பட்டுள்ளது இது டைஹெட்ரலுடன் லோ விங் இது டைஹெட்ரலுடன் லோ விங் இது இங்கே ஒரு ஹை விங் காண்பைகுரேஷன் பொதுவான லோ விங் காண்பைகுரேஷன் விங் பங்களிப்பைப் பொருத்தவரை இது பக்கவாட்டாக நிலையற்றதாக இருக்கும் தன்மையைக் கொண்டுள்ளது ஆனால் இதுபோன்ற ஒரு லோ விங் நாம் ஒருபோதும் காண மாட்டோம் ஏதேனும் காரணத்திற்காக அல்லது பிற காரணங்களுக்காக லோ விங் தேவைப்பட்டால் இது போன்ற வடிவத்தைக் கொண்டிருக்கும் இந்த கோணத்தை நாம் டைஹெட்ரல் அங்கிள் என்று அழைப்போம் எனவே இந்த லோ விங்ஸ் சில டைஹெட்ரல் அங்கிள் வழங்கப்படுகிறது எனவே டைஹெட்ரல் அங்கிள் என்ன செய்கிறது டைஹெட்ரல் அங்கிள் சரியாகவே இருக்கும் விளைவுகளின் அடிப்படையில் ஹை விங் என்ன செய்கிறது இது போன்ற ஒரு டைஹெட்ரல் இருந்தால் இது விங் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது பேங்க் காக இருப்பதால் பக்கவாட்டில் நழுவத் தொடங்குகிறது இங்கு காற்று வீசுகிறது அது மேலும் பேங்க் காக இருக்கிறது ஆனால் லோ விங்ஸ் இது போன்ற ஒரு டைஹெட்ரல் இருந்தால் அது திரும்பும்போது காற்று தடைபடுகிறது இங்கே அது மீண்டும் எடுக்க முயற்சிக்கிறது எனவே டைஹெட்ரலுடன் மீண்டும் நீங்கள் பக்கவாட்டு நிலைத்தன்மையைச் சேர்க்கிறீர்கள் பியூசேலாஜ் சமச்சீர் இடைவெளியில் இருந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் கோட்பாட்டளவில் பேசும் ஆனால் இந்த வடிவம் ஒருபோதும் முழுமையாக வட்டமானது அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள் வழக்கமான வடிவம் இதுபோன்றதாக இருக்கலாம் இது பியூசேலாஜ் தேவை பிற தேவைகளைப் பொறுத்து இது போன்றதாக இருக்கலாம் நான் டைஹெட்ரலைப் பற்றி பேசும்போது இந்த கட்டத்தில் இது முக்கியமானது ஏனென்றால் நாங்கள் கருத்தியல் வடிவமைப்பிற்கு எங்கள் சுயத்தைத் தயாரிக்கிறோம் இந்த கட்டத்தில் சில எண்களை உணர வேண்டியது அவசியம் அவை வரலாற்று அடிப்படையிலானவை எனவே நான் டைஹெட்ரல் அங்கிள் யை எழுதினால் அண்ஸ்வீப்ட் சிவில் ஏர்பிளேன்ற்கு லோ விங் க்கு நடுப்பகுதிக்கு மற்றும் ஹை விங் க்கு பொதுவாக 5 முதல் 7 டிகிரிக்கு நடுப்பகுதி 2 முதல் 4 டிகிரிக்கு ஹை விங் 0 முதல் 2 டிகிரிக்கு டைஹெட்ரல் அங்கிள் எழுதினால் உண்மையில் ஹை விங் க்கு உங்களுக்கு எந்த டைஹெட்ரலும் தேவையில்லை இதற்கு மாறாக நீங்கள் ஒரு ஹை விங் இருந்தால் பக்கவாட்டு ஸ்திரத்தன்மையைப் பொருத்தவரை அது நிலையானதாக மாறக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த சேர்க்கைகள் ஒரு வடிவமைப்பாளர் பக்கவாட்டு ஸ்திரத்தன்மையாக நாம் புரிந்துகொள்வதால் வெர்டிகல் டேய்ல் பகுதியிலிருந்தும் பெறலாம் எனவே இது ஏற்கனவே நிறைய பக்கவாட்டு ஸ்திரத்தன்மையை உருவாக்குகிறது என்றால் நீங்கள் குறைக்கக்கூடிய வெர்டிகல் டேய்ல் அளவு ஆனால் நீங்கள் குறைக்கும்போது அது ரட்ட்ர் பவர் விலையில் இருக்கக்கூடாது எனவே இந்த தேர்வுமுறை அனைத்தும் தொடர்கிறது இப்போது இதேபோல் சப்ஸோனிக் ஸ்வீப்பிற்கு இது 3 முதல் 7 டிகிரி மைனஸ் 2 முதல் 2 டிகிரி மற்றும் மைனஸ் 5 முதல் மைனஸ் 2 டிகிரி ஆகும் நீங்கள் ஹை விங் மற்றும் ஹை விங் காரணமாக சப்ஸோனிக் ஸ்வீப் யை பார்க்கலாம் ஏர்கிராப்ட் பெரிய பக்கவாட்டு நிலைத்தன்மையைக் கொண்டுள்ளது அதற்கு வெர்டிகல் டேய்ல் உள்ளது ஹை விங் காரணமாக நீங்கள் உண்மையில் பக்கவாட்டு நிலைத்தன்மையைக் குறைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் கீழே ஒரு அன்ஹெட்ரல் கொடுக்கிறீர்கள் எனவே இந்த கலவைகள் அனைத்தும் தொடர்கின்றன ஸ்திரத்தன்மையைக் காட்டிலும் செயல்பாட்டின் ஏற்பாடு மற்றும் தேவை குறித்து மேலும் தொடர்புடைய சில விஷயங்களையும் நீங்கள் கவனிப்பீர்கள் ஒரு பொதுவான அவதானிப்பு ஹை ஸ்பீட் கமேற்சியால் டிரான்ஸ்போர்ட் பொதுவாக லோ விங் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் இராணுவத்திற்கான ஒத்த ஏர்கிராப்ட் அவை ஹை விங் கொண்டவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது பொதுவான போக்கு மற்றும் இந்த வடிவமைப்பு தளவமைப்புகள் உண்மையில் நிலைத்தன்மை அல்லது பக்கவாட்டு ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் மட்டுமே பேசுவதில்லை இது உங்கள் செயல்பாட்டுத் தேவையால் அதிகம் இயக்கப்படுகிறது ஏனெனில் சிவில் போக்குவரத்து வணிக ரீதியான செயல்பாட்டுத் தேவை போக்குவரத்து மற்றும் இராணுவ போக்குவரத்து நிச்சயமாக வேறுபட்டவை எனவே ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் எந்த வகையான ஏர்கிராப்ட் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது ஏரோஃபைல் விங் எலிப்டிக் ரேஷியோ மற்றும் அனைத்தையும் அறியாமல் இருப்பது செயல்பாட்டுப் பக்கத்திலிருந்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அந்த கருத்தை இறுதி கட்டமைப்பில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த எல்லா தகவல்களையும் நான் உன்னைப் பார்க்கிறேன் ஹை விங் முக்கிய நன்மைகளைப் பார்ப்போம் எந்தவொரு ஸ்திரத்தன்மை சிக்கல்களையும் பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை இப்போது எடுத்துக்காட்டாக நான் ஒரு ஹை விங் வரைந்தால் இது பொதுவாக உங்கள் ஹை விங் உள்ளமைவாகும் இவை என்ன இவை லேண்டிங் கியர்கள் எனவே அத்தகைய உள்ளமைவுக்காக லேண்டிங் கியர் எங்கு வைக்கப்பட்டுள்ளது ஹை விங் உள்ளமைவு அது தொடர்ந்து பியூசேலாஜ் இருக்க வேண்டும் எனவே லேண்டிங் கியர் பியூசேலாஜ் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் லேண்டிங் கியர் அனைத்து தாக்க சுமைகளையும் எடுக்கும் எனவே பியூசேலாஜ் இந்த பகுதி இந்த பகுதி மிகவும் பலப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் மிகவும் பலப்படுத்தப்பட்டதைப் பற்றி பேசும் தருணம் இயற்கையான முடிவு எடை கூடுதலாக அதிகரிக்கக்கூடும் ஹை விங் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் பியூசேலாஜ் தரையில் அருகில் வைப்பதைக் காண்கிறோம் நாங்கள் லோ விங் பற்றி பேசும்போது புரிந்துகொள்வோம் என்ஜின்கள் இங்கே இருப்பதால் உங்கள் ஜெட் என்ஜின் அல்லது எஞ்சின் பொதுவாக குறிப்பாக ஜெட் என்ஜின் பெரிய தரை அனுமதிகளாக நிறைய நில அனுமதி பெறுவதைப் பற்றி நாங்கள் குறிப்பிடுகிறோம் மற்றொரு விஷயம் ஏனெனில் அது ஒரு ஹை விங் எனவே நாங்கள் தரையிறங்குகிறோம் சில குறைபாடுகள் காரணமாக சில தரையிறங்கும் குறைபாடு இருப்பதால் விங் டிப் இதுபோல் தரையில் அடிக்க வாய்ப்புள்ளது எனவே சில சிதறிய தரையிறக்கத்தின் போது தரையில் அடித்த அந்த விங் டிப் குறைவாக இருப்பதால் இது ஹை விங் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம் அது ஹை விங் என்றால் ஸ்ட்ரட் கொடுப்பதன் மூலம் லோ சப்ஸோனிக் அல்லது சப்ஸோனிக் ஏர்பிளேன் விங் யை நான் வலுப்படுத்த முடியும் நான் விங் சுமக்க முடியும் ஸ்ட்ரட் வைக்க முடியும் எனவே கட்டமைப்பு ரீதியாக இது விங் யை வலிமையாக்குகிறது விங் ன் சுமை ஸ்ட்ரட் மூலம் பகிரப்படுகிறது எனவே சுமைகளை எடுத்துக்கொள்வதற்கான ஸ்ட்ரட் ஏற்பாடு இதனால் ஒரு வரம்பைக் கடக்கும் மன அழுத்தத்திலிருந்து விங் யை விடுவிக்கிறது ஒருவர் வாதிடலாம் நான் ஸ்ட்ரட் வைக்கும் தருணம் ட்ராக் அதிகரிக்கும் நாங்கள் இங்கே குறைந்த லோ ஸ்பீட் ஏர்கிராப்ட் பற்றி பேசுகிறோம் நாங்கள் ஸ்ட்ரட் பற்றி பேசுகிறோம் ஆம் ட்ராக் சற்று அதிகரிப்பு உள்ளது ஆனால் பொதுவாக என்ன செய்யப்படுகிறது அவர்களுக்கு ஏரோஃபைல் கவர் வழங்கப்படுகிறது அதைக் குறைக்க ஸ்ட்ரீம்லைன் மூடப்பட்டுள்ளது ஆனால் ஏர்பிளேன் ஏற்கனவே அனுபவித்த ட்ராக் ஒப்பிடும்போது ட்ராக் அதிகரிப்பு இருப்பதை நீங்கள் கண்டால் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவு ஆனால் நீங்கள் பெறுவது நீங்கள் தான் விங் ல் சுமைகளைப் பகிர்ந்து கொள்ளலாம் இதனால் விங் தேவையான விறைப்பைக் குறைக்கலாம் இல்லையெனில் அது விங் ன் எடை தேவையின்றி அதிகரிக்கும் இந்த தேர்வுமுறை அனைத்தும் தொடர்கிறது ஆனால் எல்லாவற்றையும் ஹை விங் யுடன் மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் பார்த்தால் விங் பியூசேலாஜ் அமர்ந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் மனதில் வர வேண்டும் அது ஏன் பியூசேலாஜ் செல்லக்கூடாது இது பியூசேலாஜ் குள் செல்லும் தருணம் நான் இதை இப்படி நிறுவினால் நாங்கள் மற்றவர்களுக்காக இதைச் செய்வோம் நான் இதைப் போன்ற விங் களை வைத்தால் இங்கே ஒரு கட்அவுட் இருந்தால் மீண்டும் நீங்கள் இங்கே வலுவூட்டல் செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் மீண்டும் எடையைச் சேர்க்கும் மேலும் மன அழுத்த செறிவு நடக்கும் ஆனால் இது இப்படி இருந்தால் நமக்கு சில நியாயங்கள் தேவை எனவே நாங்கள் சில நியாயங்களைச் செய்கிறோம் இது ஒரு தடிமன் இருப்பதால் ஒரு அப்பட்டமான மண்டலம் காற்றைத் தாக்கும் ஒரு அப்பட்டமான பகுதி இருக்கும் என்பதைக் காண்கிறோம் எனவே இது ட்ராக் அதிகரிக்கக்கூடும் அது உள்ளே இருந்திருந்தால் இந்த பகுதி காற்றில் வெளிப்படாது எனவே இந்த வெளிப்படும் பகுதியின் காரணமாக நீங்கள் இழுக்கப்பட மாட்டீர்கள் இது ஒரு தீமை மீண்டும் நாங்கள் மற்றொரு நன்மைக்கு வருவோம் இது பிராந்திய போக்குவரத்தைப் பற்றி பேசும்போது மிகவும் முக்கியமானது அதாவது குறுகிய தூரத்திற்கு மற்றும் ஓடுபாதைகள் சாதாரண ஓடுபாதையைப் போல நல்லவை எனவே நாங்கள் அதை செப்பனிடப்படாத ஓடுபாதை என்று அழைக்கிறோம் அங்கு உங்களுக்கு அதிகCLmax தேவை இதனால் உங்கள் புறப்படும் தூரம் குறைவாக இருக்கும் உள்நாட்டில் CLmax எவ்வாறு அதிகரிப்பது பிளாப்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் பிளாப்ஸ் கீழே வைக்கவும் இது ஒரு ஹை விங் என்பதால் பிளாப்ஸ் கீழே வைக்க உங்களுக்கு போதுமான இடம் உள்ளது பிளாப்ஸ் அதிகபட்ச விலகல் நீங்கள் விரும்பியதாக இருக்கும் தரை அனுமதிக்கு எந்த தடையும் இல்லை இது ஒரு லோ விங் என்றால் ஒரு வரம்புகள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு நன்மை இன்னொன்று நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு ஹை விங் என்பதால் தரை விளைவு ஒரு லோ விங் விட சற்று குறைவாக இருக்கும் அது இங்கே இருந்தால் ஒரு லோ விங் தரையில் நெருக்கமாக இருக்கும் எனவே தரை விளைவு அவ்வளவு பெரியதாக இல்லாவிட்டால் CL திடீரென அதிகரிக்கும் போது தரை விளைவு காரணமாக ஏர்கிராப்ட் மிதக்காது எனவே ஏர்பிளேன் மிதக்கும் போக்கு அவர்களின் விமானிக்கு நிறைய தரையிறங்கும் சிக்கலை ஏற்படுத்துகிறது எனவே ஹை விங் குறைவான நில விளைவு சிக்கல்களைக் கொண்டிருக்கும் விவாதத்தை முடிக்க நடுப்பகுதியைப் பற்றி நாம் நினைத்தால் இங்குள்ள நடுப்பகுதி தரையில் அனுமதி பெறுவது மிகவும் சரி ஹை விங் போன்ற பெரியதல்ல ஆனால் நியாயமானதாகும் இங்கே என்கின்ஸ் உள்ளனவா என்பதை நீங்கள் புரிந்துகொள்வதால் தரை அனுமதி ஏன் தேவைப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் அவை தரையில் மிக நெருக்கமாக இருந்தால் குப்பைகள் அவை விங்யின்wing உள்ளே என்ஜினுக்குள் செல்லும் வான்வழிப் பகுதியை உருவாக்குகின்றன மேலும் அவை என்ஜினை சேதப்படுத்தக்கூடும் அவை ஒரு உந்துசக்தியால் இயக்கப்படும் என்ஜின் ற்கான புரோப்பல்லரை சேதப்படுத்தக்கூடும் எனவே தரை அனுமதி சரியில்லை பொதுவாக மிலிட்டரி ஏர்கிராப்ட் மிட் விங் உள்ளமைவு மிலிட்டரி ஏர்கிராப்ட் நடுப்பகுதி கட்டமைப்பைக் கண்டுபிடிக்கும் இது பொது அறிக்கை ஹை விங் ஆகும் முதன்மையாக அவர்கள் ஏர்கிராப்ட் பாம்ப்ஸ் விங்களில் கொண்டு செல்ல முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக மேலும் ஹை விங் என்றால் அது ஹை விங் ஹை விங் இருந்தால் பைலட்டின் தெரிவுநிலை தடைசெய்யப்படலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு பியிட்டெர் ஏர்பிளேன் உயிர்வாழ்வதற்கு இந்த பகுதி முக்கியமானது ஏர்பிளேன் பின்புறத்திற்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை அவர் பார்க்க வேண்டும் சில நேரங்களில் இது இப்படி பறந்து கொண்டிருந்தால் ஹை விங் அது பைலட்டின் தெரிவுநிலையைத் தடுக்கக்கூடும் மிட் விங்கைப் பொறுத்தவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் மிட் விங் என்றால் இந்த விங் பியூசேலாஜ் வழியாக செல்ல வேண்டும் எனவே இங்கே நிறைய வலுவூட்டல் தேவை எங்களுக்கு எந்த வகையான ஏர்கிராப்ட் கிடைத்துள்ளது இந்த விங் எவ்வாறு ஏற்றப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்குக் காட்ட முயற்சிப்பேன் துரதிர்ஷ்டவசமாக ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றைத் தவிர அனைத்து ஏர்பிளேன்ங்களும் காற்றோட்டமானவை காற்றழுத்த விமானம் விங்யைத் திறக்க அனுமதிக்கப்படாது ஆனால் இந்த ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை உங்களுக்குக் காட்ட முயற்சிப்போம் நீங்கள் அனைவரையும் தயவுசெய்து புத்தகங்களைப் பார்க்கவும் கூகிள் தேடவும் விங்கள் ஹை விங்க்கு லோ விங்க்கு நடுப்பகுதிக்கு எவ்வாறு இணைக்கப்படுகின்றன என்பதைப் பார்க்கவும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் விங் போதுமான பாதுகாப்பானது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் சரியாக வடிவமைக்கப்படவில்லை என்றால் தேவையின்றி எடை அதிகரிக்கும் இது மிட் விங் மற்றும் லோ விங்க்கு வரும்போது இது பியூசேலாஜ் என்றால் டைஹெட்ரலுடன் லோ விங்க்கு இங்கே உள்ளது மேலும் அது லோ விங் வழியாக செல்ல வேண்டும் என்பது அவசியமாக ஒரு பரப்பளவைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது ஒரு பியூசேலாஜ் அளவு கைப்பற்றப்பட வேண்டும் எனவே பியூசேலாஜ் விங் கடந்து செல்ல எடுத்துச் செல்ல சில சதவீத பரப்பளவு இருக்கும் என்பதைக் காண்போம் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே என்ஜினை வைக்கவில்லை என்றால் இங்கே அவை தரையில் மிக நெருக்கமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே விங்ஸ் தரையில் மிக நெருக்கமாக உள்ளன எனவே போதுமான அனுமதி கிடைக்கும்படி பியூசேலாஜ் மேல்நோக்கி உயர்த்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவே லேண்டிங் கியர்கள் விங்ஸ் ல் நிறுவப்பட்ட நீண்ட லேண்டிங் கியர்கள் landing gears அவை பெரிய நீளம் பெரிய உயரம் கொண்டவை பின்னர் இது இங்கே வலுவூட்டல் இங்கே வலுவூட்டல் மற்றும் பின்னர் இதை அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு நன்மையைப் புரிந்து கொள்ளுங்கள் விங்ஸ் உள்ளே லேண்டிங் கியர்கள் எனவே லேண்டிங் கியர்கள் விங்ஸ் உள்ளே செல்கிறது எனவே மீண்டும் வழிமுறைகள் பெரிய விஷயத்தை இதுபோன்று நகர்த்த வேண்டும் எனவே இதுதான் உங்கள் தாழ்வான உள்ளமைவு கோரும் பெரும்பாலும் நீங்கள் ஹை விங் தாழ்வு அல்லது ஒரு நடுப்பகுதி என்று சொல்லும்போதெல்லாம் கட்டமைப்பு மக்கள் கவலைப்படுகிறார்கள் ஏனெனில் எடை அதிகரிக்கும் பக்கமா அல்லது குறைந்து வரும் பக்கமா என்பதை அவர்களின் வடிவமைப்பு தத்துவம் தீர்மானிக்கும் அல்லது உகந்த பக்கம் இந்த டைஹெட்ரல் அங்கிள் ஒரு லோ விங்க்கு நாம் வைக்கும் பெரிய கூறு இருக்கலாம் இது தரையில் இருந்து இந்த நுனியை அனுமதிப்பதை குறிக்கிறது அது முடிவு செய்யலாம் ஏனென்றால் ஏர்கிராப்ட் தரையிறங்குவதற்கும் தரையில் அடிப்பதற்கும் நான் விரும்பவில்லை எனவே இந்த டைஹெட்ரல் அங்கிள் நீங்கள் தரையில் இருந்து எவ்வளவு அனுமதி பெற விரும்புகிறீர்கள் என்பதன் மூலம் முக்கியமாக தீர்மானிக்கப்படலாம் எனவே இந்த கலவையானது அதனால்தான் செல்கிறது அதனால்தான் வடிவமைப்பின் ஆரம்பம் உங்கள் கருத்தியல் ஏர்கிராப்ட் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருத்தரிக்கத் தொடங்குவதற்கு முன்பு இந்த வகையான அறிவு பரிமாற்றம் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் விங்யின் மற்றொரு முக்கியமான பகுதி விங் உதவிக்குறிப்புகள் மற்றும் விங்யின் உதவிக்குறிப்புகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எங்கள் நோக்கம் உயர் LD ஐ உறுதி செய்வதும் LD ஐ அதிகரிப்பதற்கான ஒரு வழி இண்டூஸ்ட் ட்ராக் குறைப்பதும் இண்டூஸ்ட் ட்ராக் நிகழ்வுகளைத் இங்கே ஒன்று இந்த வேறுபாடுகளின் அழுத்தம் காரணமாக இங்கிருந்து வரும் சுழல்கள் எனவே இந்த இண்டூஸ்ட் ட்ராக் நீங்கள் குறைக்க விரும்பினால் எப்படியாவது உயர் அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு பிளோ போக்கை நான் ஊக்கப்படுத்த வேண்டும் இதைச் செய்வதற்கான பல வழிகள் உள்ளன உங்களிடம் எளிமையான பொய்யான முனை இருந்தால் இது பிளோ எளிதில் சென்று வட்டமிட்டு வோர்டிஸ்ஸ் உருவாக்க அனுமதிக்கும் மதிப்பீடு எப்படி நடக்கிறது என்பதற்கான சிறந்த வழியாகும் இது கொஞ்சம் கூர்மையானது இது கூர்மையானது அல்ல கொஞ்சம் கூர்மையானது நீங்கள் கொஞ்சம் கூர்மையான தருணம் இது வோர்டிஸ்ஸ் செல்வதை ஊக்கப்படுத்துகிறது கையாளுவதற்கு மற்றொரு வழி உள்ளது வரலாற்று நபர்கள் கையாளுகிறார்கள் நீங்கள் அதை இங்கே வெட்டுங்கள் எனவே திடீரென்று இல்லை இந்த திடீர் வெட்டு இதனால் சுற்றிவருவதற்கான ஓட்டத்தையும் ஊக்கப்படுத்துகிறது மற்றும் உயர் மட்டத்திலிருந்து குறைந்த அழுத்தத்திற்கு செல்லும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் விங் டிப்ஸும் இதுபோன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதைக் காண்போம் இந்த கோணம் சுமார் 30 டிகிரி இருக்கக்கூடும் இங்கேயும் நீங்கள் கீழிருந்து மேல் நோக்கி காற்றின் இயக்கத்தை ஊக்கப்படுத்துகிறீர்கள் இது அவர்கள் சொல்லும் கிளைடர்களில் இது மிகவும் பிரபலமானது என்பதைக் காணலாம் அதை வெட்டவும் இதுவும் சில சமயங்களில் சில வளைவுகளும் வழங்கப்படுவதைக் காண்கிறோம் கிளைடர்களைக் கண்டுபிடிப்போம் நாங்கள் பிளையிட் லேப் க்கு வந்தால் இண்டூஸ்ட் ட்ராக் குறைக்க எங்கள் கிளைடர்களுக்கு இந்த வகையான வெட்டு இருப்பதைக் காண்பிப்பேன் இந்த வகையான கட்டுமானத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் இது அபஸ்வீப்ட் சைனஸ் 912 மோட்டார் கிளைடர் என்று அழைக்கப்படுகிறது இது எங்களுக்கு இந்த வகையான ஒரு அபஸ்வீப்ட் நீங்கள் இதைச் செய்தால் இது பக்கவாட்டு பண்புகளையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொது அறிவு கூறுகிறது ஏன் நீங்கள் ஏன் பல விஷயங்களை வெறுமனே செய்யவில்லை நீங்கள் இங்கே ஒரு தட்டையான தட்டு வைக்கிறீர்கள் மேலும் கீழ் மேற்பரப்புக்கு இடையில் உடல் தடைகள் உள்ளன ஆனால் இதைச் செய்வதால் இந்த தட்டு காரணமாக ட்ராக் அதிகரிக்கிறது எனவே இறுதியாக என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் பயன்படுத்தப்பட்டது நான் இங்கே என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் இது ஹோர்னர் விங்கிடிப்ஸ் மிகவும் பிரபலமானது மிகவும் பிரபலமானது மற்றும் இப்போதெல்லாம் நீங்கள் விங்லெட்டுகள் என்ன சொல்கிறீர்கள் அவை இதுபோன்ற வடிவத்தில் உயர்ந்தவை அந்த விஷயங்களைப் பற்றி நாம் விரிவான வடிவமைப்பில் பேசுவோம் இது போல் தெரிகிறது கீழிருந்து மேலே வரும் எந்த ஆற்றலும் என்ன செய்யப்படுகிறது அவர்கள் இந்த விங்லெட்டில் ஒரு வடிவத்தை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் இதனால் முன்னோக்கி செல்லும் திசையில் த்ருஷ்ட் கிடைக்கும் எனவே அந்த ஆற்றலைப் பயன்படுத்துங்கள் அந்த வேகத்தைப் பயன்படுத்துங்கள் மேலும் நான் முன்னோக்கி த்ருஷ்ட் பெறும் வழியில் அதைத் திசை திருப்புகிறேன் எனவே இது கட்டுப்பாடு மட்டுமல்ல வசதியாக அதை ஒரு த்ருஷ்ட் மாற்றுகிறது ட்ராக் ட்ராக் க்கு நேர்மாறாக குறைகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் இது பொதுவாக விங்லெட்டுகளின் கொள்கை நீங்கள் விங்லெட்களில் ஒரு வேலையைச் செய்ய வேண்டும் ஒரு மன்றத்தில் நான் நினைவில் வைத்திருந்தால் விங்லெட்களில் ஒரு வேலையைச் செய்யும்படி நான் உங்களிடம் கேட்கலாம் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று எனவே இது விங்கிடிப்களின் பொதுவான அமைப்பாகும் எனவே நீங்கள் ஏரோஃபாயில் டு விங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அல்லது டேப்பர் ரேஷியோ அல்லது ஸ்வீப் பேக் பார்த்திருக்கிறோம் நாங்கள் ஹை விங் லோ விங் பற்றி பேசினோம் பொதுவாக சுற்றி காணப்படுவது என்ன வகையான டிப்கள் விங்கிடிப்களின் ஆனால் இவை உங்கள் மனதை உற்சாகப்படுத்துவதாகும் இதைத் தாண்டி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு வடிவமைப்பாளர் இங்கிருந்து சில யோசனைகளை எடுப்பார் அவர் வேறுபட்ட அமைப்பை உருவாக்கலாம் அடுத்த சொற்பொழிவில் நான் டேய்ல் ஏற்பாடு பற்றிப் பேசுவேன் நீங்கள் டேய்ல் ஏற்பாட்டின் மூலம் வந்தவுடன் நான் த்ருஷ்ட் லோடிங் விங் லோடிங் மீண்டும் செயல்திறனுக்கு வருவது போன்றவற்றிற்கு செல்ல முடியும் எனவே நீங்கள் கண்களை மூடும்போது ஏர்கிராப்ட் விங் சில டேப்பர் ரேஷியோ லிப்ட் விநியோகம் விங்லெட்டுகள் ஆகியவற்றைக் காண முடியும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் ஒரு பென்சில் எடுத்து ஓவியத்தைத் தொடங்குங்கள் நீங்கள் எந்த வகையான சிறகு வேண்டும் எந்த வகையான விங்லெட்களை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் இதை ஒரு பழக்கமாக்குங்கள் வித்தியாசமான வெவ்வேறு ஓவியங்களை வரையவும் நீங்கள் ஒரு ஏர்பிளேன் வடிவமைக்கத் தொடங்கும்போது உங்கள் ஓவியத்தை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் ஓவியங்களில் ஒன்றை நீங்கள் எடுக்கலாம் மிக்க நன்றி